மின்னோட்ட கட்டுப்பாட்டுடன் மற்றும் ஈடுசெய்யப்பட்ட சாய்வு மின்னோட்ட கட்டுப்பாட்டுடன் பேட்டரி சார்ஜர் சுற்று உருவகப்படுத்துவது குறித்து பார்க்கலாம் எனவே இந்த சார்ஜர் ஸ்கீமாட்டிக்கை gSchem இல் திறக்கலாம் எனவே இங்கு நமக்கான pv sub ஸ்கீமாட்டிக் உள்ளது மற்றும் துணை சுற்று கோப்பை எவ்வாறு சேர்ப்பது என்பது நமக்கு தெரியும் இது தான் ஸ்கீமாட்டிக் ஆகும் மற்றும் கோட்பாட்டில் விவாதிக்கும் போது பக் மாற்றி பற்றி விவாதித்தோம் ஆனால் இங்கே செயல்படுத்தலில் பக் பூஸ்ட் மாற்றி பயன்படுத்துவோம் என்று நினைத்தோம் இது பக் பூஸ்ட் மாற்றி சுற்று ஆகும் இதன் மூலம் மின்னோட்ட பயன்முறை கட்டுப்பாட்டைச் செய்வதில் மேலும் ஒரு மாற்றி நமக்கு தெரிந்திருக்கும் எனவே ஒளிமின்னழுத்த மூலத்திற்காக இது உள்ளது இது முன்னர் மாதிரியாகக் கொண்டிருந்த அதே மூலமாகும் அதாவது இங்கு 2 ஆம்ப்ஸ் குறுகிய சுற்று மின்னோட்டம் மின்னழுத்த அளவிலான காரணி 20 உள்ளது மேலும் இடையக மின்தேக்கி CT மற்றும் மின்னோட்ட உணர்திறன் மின்னழுத்த மூலங்களான பூஜ்ஜிய மதிப்பு உடைய VIPV மற்றும் VIQ உள்ளது இங்கே ஒரு சுவிட்ச் இண்டக்டர் மற்றும் இண்டக்டர் மின்னோட்டம் இண்டக்டர் மின்னோட்ட அளவீட்டு சென்சார் டையோடு D மற்றும் பேட்டரி உள்ளது இங்கே பேட்டரி 1 என்கிற நேர்மறை பகுதியிலும் 2 என்கிற எதிர்மறை பகுதியிலும் வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பக் பூஸ்ட் வெளியீட்டு சுற்றில் எதிர்மறை மின்னழுத்தம் வருவதால் பேட்டரி டெர்மினல்களையும் சுமைகளையும் பொருத்தமாக இணைக்க வேண்டும் இப்போது கடமை சுழற்சி கட்டுப்பாட்டுக்கான PWM சிக்னல்களை எவ்வாறு பெற்றோம் என விவாதித்தோம் இது SR தாழ்ப்பாள் ஆகும் இப்போது இங்கு அளவிடப்பட்ட IL இந்த கூட்டு சந்திப்பில் உள்ளது இது ஒரு B மூலமாகும் இது இண்டக்டரில் பாயும் மின்னோட்டத்திற்கு சமமான மின்னழுத்தத்தை அளிக்கிறது என்பதை இதன் மூலம் உணரலாம் எனவே VIL மின்னழுத்த மூலத்தின் வழியாக பாயும் I மின்னோட்டம் மின்னழுத்தத்திற்கு சமம் ஆகும் எனவே இங்கே அடிப்படையில் இண்டக்டர் மின்னோட்டத்திற்கு சமமான மின்னழுத்தம் உள்ளது இங்கு IL குறிப்பு உள்ளது இது ILref இல் இருந்து ஈடுசெய்யப்பட்ட சாய்வு அலை வடிவத்தை கழிப்பதாகும் இப்போது மற்றும் இங்கே பரிமாறப்பட்டுள்ளதுஇது உருவகப்படுத்துதல் தொகுதியை எளிதாக்குவதாகும் இங்கே ஒரு ஒப்பீட்டாளரை மற்றும் உடன் வைக்கலாம் இங்கே தலைகீழி உடன் உள்ள இந்த ஒப்பீட்டாளர் தொகுதியை அகற்றிவிடலாம் பின்னர் இங்கே மற்றும் என ஒரு அடையாள மாற்றத்தை செய்யலாம் ஒப்பீட்டாளரால் ஏற்படும் தலைகீழ் முன்னோக்கி கொண்டு வரப்படும் மேலும் இங்கே SR தாழ்ப்பாளுக்கு உள்ளீட்டில் ஷ்மிட் ஒப்பீட்டாளர் இருப்பதால் அடையாளமானது மாற்றப்படுகிறது இப்போது சாய்வு இழப்பீட்டு விஷயத்திற்குச் சென்றால் இங்கே ஒரு B மூலம் உள்ளது இந்த B மூலத்தில் V0 L இக்கு சமமான மின்னழுத்தத்தை பெறலாம் இந்த சமன்பாடு VB × CS L இல்L இன் மதிப்பு 10 mH CS இன் மதிப்பு 1 micro Farad ஆகும் இந்த சமன்பாட்டை ஏற்கனவே நாம் விவாதித்து உள்ளோம் எனவே இப்போது இந்த மின்னழுத்தம் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மின்னோட்ட மூலத்தை இயக்கும் எனவே இதன் மூலம் ஒரு மின்னோட்டம் வந்து பின்னர் இந்த மின்தேக்கியை சார்ஜ் செய்யும் இங்குள்ள மின்னழுத்த ஆற்றலை கண்காணித்தால் I சாய்வுக்கு சமமான மின்னழுத்தத்தைப் பெறலாம் ஒவ்வொரு முறையும் கடிகாரம் துடிப்பு கொடுக்கும் போது இது இந்த சுவிட்சையும் மீட்டமைத்து மின்தேக்கியை குறுகிய சுற்று ஆக்கி அதை டிஸ்சார்ஜ் செய்யும் எனவே ஷாட் டூத் அலைவடிவத்தைப் பெறலாம் ஷாட் டூத் அலைவடிவம் குறிப்பு அலைவடிவத்திலிருந்து கழிக்கப்படுகிறது அதாவது குறிப்பானது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பு என வழங்கப்படுகிறது எனவே இது நாம் உருவகப்படுத்தும் தொகுதித் திட்டமாகும் இங்கு இந்த VC MPPT கட்டுப்படுத்தியின் வெளியீட்டில் இருந்து வரும் மேலும் Iref ஐ வரையறுக்கும் எனவே இப்போது இதை உருவகப் படுத்தலாம் இங்கே இந்த SR தாழ்ப்பாளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது கவனிக்கப்படவேண்டிய ஒன்றாகும் pv sub என்பது SR தாழ்ப்பாளின் துணைக்குழு சுற்று சேர்க்கப்பட்ட தாகும் மற்றும் இதற்கான குறியீட்டு கோப்பும் தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது இது கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மின்னோட்ட மூலமான VC Cs மற்றும் இது ஒரு ஸ்பைஸ் உருவகப்படுத்துதல் தொகுதி எனவே மீதமுள்ளவை தெரிந்தவை இதை உருவகப்படுத்தலாம் எனவே டெர்மினல் விண்டோவை திறக்கலாம் இந்த கோப்புகள் அனைத்தையும் கொண்ட கோப்புறையான pvsim க்கு செல்லலாம் முதலில் நெட்லிஸ்ட்டை உருவாக்கலாம் gnet பட்டியலை இயக்குவதன் மூலம் charger net உருவாக்கலாம் இப்போது ngspice charger cir ஐ இயக்கலாம் எனவே இது தூண்டத் தொடங்கும் தூண்டிய பின் சில முக்கியமான அலை வடிவங்களைப் பார்க்கலாம் ILref மற்றும் இண்டக்டர் மின்னோட்டத்தை வரையலாம் எனவே சிவப்பு ஆனது ILref இது 3 Amps கொண்டதாகும் அதை விரிவாக்கலாம் எனவே நீல நிறமானது இண்டக்டர் மின்னோட்டமாகும் இப்போது மாற்றியமைக்கப்பட்ட ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பானது ILref இல் இருந்து கீழே இறங்குவதால் இண்டக்டர் மின்னோட்டம் ILref வரை செல்வதில்லை என்பதை காணலாம் இது ILref மதிப்பிலிருந்து கீழே இறங்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் ஆனது ILref மதிப்புக்கு குறைவான இடத்தில் இதை கடக்கும் மேலும் நிலையை மாற்றி கீழ் சாய்வு பயன்முறையில் தொடங்கும் இங்கே கடிகார அலைவடிவத்தையும் Cs மின்தேக்கிக்கு இடையேயான மின்னழுத்தத்தையும் கவனிக்கலாம் Cs மின்தேக்கிக்கு இடையேயான மின்னழுத்தம் நேர்மறையான சாய்வுடன் ஷாட் டூத் அலைவடிவத்தைப் போல இருக்க வேண்டும் அவற்றை ஒப்பிட்டுப் பார்த்து கோட்பாட்டில் படித்தது போல் அலைவடிவத்தைப் பெறலாம் எனவே கடிகாரத்தின் மின்னழுத்தத்தையும் Cs முனைக்கு இடையேயான மின்னழுத்தத்தையும் வரையலாம் எனவே இதை விரிவுபடுத்தி மிகச் சிறிய குறுகிய பகுதியைத் தேர்ந்தெடுக்கலாம் இந்த சிவப்பு துடிப்பு ஆனது கடிகார துடிப்பு ஆகும் இது மிகச் சிறிய கடமை சுழற்சி என்பதை காணலாம் எனவே சிவப்பு துடிப்பு வரும்போதெல்லாம் Cs மின்தேக்கிக்கு இடையேயான மின்னழுத்தத்தை மீட்டமைக்கும் பின்னர் அது மீண்டும் உயரும் அடுத்த சுழற்சியின் தொடக்கத்தில் கடிகார துடிப்பானது மீட்டமைக்கப்பட்டு உயர்கிறது மற்றும் இது தொடர்கிறது கடிகாரத்தின் கடமை சுழற்சியை தீர்மானிக்கும் கட்டுப்பாடு நம்மிடம் உள்ளது எனவே இதுவே நாம் எதிர்பார்த்தது ஆகும் இப்போது மாற்றியமைக்கப்பட்ட ILref ஐ காணலாம் மாற்றியமைக்கப்பட்ட ILref ஆனது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பு ஆகும் அதாவது ILref Islope மற்றும் இதை இண்டக்டர் மின்னோட்டம் IL உடன் ஒப்பிடலாம் எனவே இந்த இரண்டிற்கும்க்கும் இடையிலான வித்தியாசத்தை மற்றும் ILஐ வரையலாம் எனவே இது போன்று தோன்றும் இங்கு மிகவும் குறுகிய பகுதியை எடுத்துக் கொண்டு அதைப் பெரிதாக்க முடியும் இங்கே நீலக் கோடு IL ஆகவும் சிவப்பு கோடு மாற்றியமைக்கப்பட்டதாகவோ அல்லது ஈடுசெய்யப்பட்ட சாய்வு குறிப்பாகவோ இருப்பதைக் காணலாம் எனவே வீழ்ச்சியுடன் கடிகாரங்கள் இங்கு வரும்போதெல்லாம் அது வீழ்ச்சியடைய தொடங்கி கழிக்கப்பட்டு மீண்டும் மேலே எழுகிறது ILref 3 Amps இல் இருந்தது பின்னர் 3 Amps லிருந்து அது கீழ் சாய்வாக அதே சாய்வுடன் கீழே இறங்க தொடங்குகிறது இது இண்டக்டர் மின்னோட்டம் இது கீழ் சாய்வில் இதைத் தாக்கும் தருணத்தில் SR தாழ்ப்பாளை நிலை மாற்றுகிறது அந்த சாதனத்தை அணைத்து இண்டக்டர் வீழ்ச்சி அடைவது தொடர்கிறது எனவே இதுவும் நாம் எதிர்பார்த்ததைப் போலவே செயல்படுகிறது மேலும் நாம் சொன்ன எந்த மதிப்பிற்கும் இண்டக்டர் மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்படுவதை காணலாம் இப்போது PV பேனல் இடையிலான மின்னழுத்தத்தையும்PV பேனல் வழியாக மின்னோட்டத்தையும் பார்க்கலாம் பேட்டரியை சார்ஜ் செய்ய சுமைக்கு எவ்வளவு சக்தி மாற்றப்படுகிறது என்பதை சரி பார்க்கலாம் எனவே PV பேனலில் இருந்து பெறப்பட்ட சக்தியை சரிபார்த்தால் அதைப் பார்க்கலாம் இது உச்ச சக்தி இயக்க இடத்திற்கு அருகில் 24 இல் சுற்றி வருகிறது எனவே இந்த ILref மதிப்பை சரி செய்வதால் PV பேனலில் இருந்து எடுக்கப்படும் சக்தியின் அளவை உண்மையில் தீர்மானிப்பதில் இது ஒரு பங்கைக் கொண்டுள்ளது என்பதை காணலாம் ஏனெனில் பேட்டரி திறன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சரி செய்யப்படுவதால் 12 வோல்ட்டுகளில் அதிகமாகவோ அல்லது மாறாமல் இருக்கும் எனவே இந்த வழியில் இந்த பக் பூஸ்ட் ரெகுலேட்டரை PV மூலத்தின் அதிகபட்ச சக்தியில் இருந்து பேட்டரி சக்தியை பெறுவதற்காக ஈடுசெய்யப்பட்ட சாய்வு கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட சார்ஜராக பயன்படுத்தலாம் எனவே இந்த உருவகப்படுத்துதலை நீங்களே ஆராய்ந்து இந்த உருவகப்படுத்துதல் திட்டத்திலிருந்து மேலும் பலவற்றைப் பெற முயற்சிக்கலாம்